ப்ரிஸத்தின் கோணத்தை தீர்மானித்தல் எனவே இப்போது கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் கோணத்தை எவ்வாறு அளவிடுவது என்பதை நான் நிரூபிப்பேன் இது சோதனை 1 கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் கோணத்தின் அளவீட்டு இதற்கான வேலை சூத்திரம் என்ன இது கோலிமேட்டர் இணை கதிர்களிடமிருந்து வரும் ப்ரிஸம் வந்து ப்ரிஸங்களின் மீது விழுகிறது ப்ரிஸம் நாம் ப்ரிஸம் அட்டவணையில் இந்த உச்சத்தை சரி செய்துள்ளோம் இது கோலிமேட்டரை நோக்கியும் ப்ரிஸத்தின் அடித்தளமாகவும் கோலிமேட்டருக்கு எதிரே அல்லது தொலைநோக்கி நோக்கி உள்ளது இப்போது ப்ரிஸில் விழும் ஒளி அல்லது இணையான ஒளி இந்த இரண்டையும் இவை குறிக்கும் அடிப்படை என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த இரண்டு முகங்களும் பயனற்ற முகம் வெளிப்படையான முகம் அல்லது இது பிரதிபலிக்கும் இங்கே நீங்கள் ஒளியின் பாதி இந்த முகத்தில் விழுவதையும் ஒளியின் பாதி மற்ற முகம் விழுவதையும் இந்த கதிர் பிரதிபலிக்கும் இந்த திசையில் பிரதிபலிக்கிறது மற்றும் இந்த கதிர் இந்த திசையில் பிரதிபலிக்கும் இதற்கு முன்னர் ப்ரிஸம் இல்லாவிட்டால் இது கோலிமேட்டரிலிருந்து வரும் இவை ஒளியின் திசை கோலிமேட்டர் கதிர்களின் திசை இப்போது ப்ரிஸம் பிரதிபலிப்பதால் இந்த திசையில் இந்த மேற்பரப்பில் இருந்து இந்த திசையில் பிரதிபலிக்கிறது எனவே இப்போது இது ஒரு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பிரதிபலிக்கும் மேற்பரப்பு நான் இந்த ப்ரிஸத்தை வெளியே எடுத்தால் நான் நினைத்தால் அவை கண்ணாடியின் இடத்திற்கு இணையாக நான் வைத்திருக்கிறேன் மேற்பரப்பு சம்பவ கதிர்களுக்கு இணையாக இருக்கிறது சம்பவ கதிர்கள் அவை இந்த திசையில் செல்லும் இப்போது நான் ஒரு கோணத்தை சுழற்றினால் சம்பவ கதிர்களை சரி செய்தால் நான் கண்ணாடியை சுழற்றினால் நான் கோண தீட்டாவால் கண்ணாடியைச் சுழற்றினால் பிரதிபலித்த கதிர் 2 தீட்டாவால் நகரும் 2 தீட்டாவால் சுழலும் அதுதான் நமக்குத் தெரிந்த நிலையான உண்மை கண்ணாடி கோண தீட்டாவால் சுழற்றப்பட்டால் பிரதிபலித்த கதிர் 2 தீட்டாவால் சுழலும் இங்கே நாம் நினைத்தால் இந்த முகத்தை உண்மையில் காண்கிறோம் இது இந்த திசையிலிருந்து ஒரு கோணத்தால் A ஆல் 2 ஆல் சுழற்றப்படுகிறது இவை ப்ரிஸத்தின் கோணம் A என்றால் இந்த அரை கோணம் அரை கோணம் இந்த A ஆல் 2 ஆகும் எனவே இப்போது இந்த திசைதிருப்பும் முகம் இந்த இடத்திலிருந்து வருகிறது அது A ஆல் 2 ஆல் சுழற்றப்படுகிறது என்று நான் நினைத்தால் பிரதிபலித்த கதிர் இந்த கதிர் 2 தீட்டாவால் சுழலும் அதாவது A ஆல் 2 ஆல் 2 ஆல் சுழலும் அதாவது இதேபோல் இன்னொரு பக்கமும் இந்த முகம் என்பது இங்கிருந்து சொல்வது இது A ஆல் 2 ஆல் சுழற்றப்படுகிறது என்று நாம் நினைக்கலாம் பிரதிபலித்த கதிர் பிரதிபலித்த கதிர் இந்த கதிர் 2 ஆல் இந்த கோணத்தில் A ஆல் 2 ஆக சுழலும் இந்த இரண்டு பிரதிபலித்த கதிர்களுக்கும் இடையிலான இந்த கோணம் இரண்டு முகங்களிலிருந்து இரண்டு பிரதிபலித்த கதிர்கள் இரண்டு முகங்களிலிருந்து இந்த கோணம் 2 A சரி நான் அளவிட்டால் தொலைநோக்கியை இங்கே வைப்பதை நான் அளந்தால் நான் கோணத்தை அளந்தால் என்ன என்பதை அளந்தால் இந்த நிலையில் இருக்கும்போது தொலைநோக்கி வாசிப்பது என்ன மேலும் தொலைநோக்கியை இந்த திசையில் எடுத்துச் செல்லுங்கள் தொலைநோக்கியின் வாசிப்பு என்ன இந்த இரண்டு வாசிப்பின் வித்தியாசத்தை நாம் எடுத்துக் கொண்டால் நான் இந்த கோணத்தைப் பெறுவேன் அது 2 ஏ அதாவது 2 ப்ரிஸத்தின் ஒரு கோணம் பின்னர் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதன் பாதி இருக்கும் நாம் ப்ரிஸத்தை இது போன்ற ப்ரிஸம் அட்டவணையில் வைக்க வேண்டும் கோலிமேட்டர்களை நோக்கி பாதிப்பை ஏற்படுத்துதல் மற்றும் அதற்கு நேர்மாறானது அடிப்படை ஆகும் பின்னர் நாம் பிரதிபலித்த கதிரை பக்கத்தில் பார்க்க வேண்டும் தொலைநோக்கி வைக்கவும் வாசிப்பை எடுத்து தொலைநோக்கி எடுக்கவும் மறுபுறத்தில் பிரதிபலித்த கதிர்களைக் கண்டுபிடித்து இந்த நிலையில் இருக்கும்போது தொலைநோக்கியின் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ப்ரிஸத்தின் கோணத்தைக் கண்டுபிடிக்கலாம் இது சோதனை சரி அளவீடு செய்வதற்கு முன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில விஷயங்களைச் சொல்கிறேன் இதுதான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இது உங்களுக்கு அடிப்படை என்று நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இது அடிப்படை மற்றும் 3 இல் உள்ள இந்த அடிப்படை திருகு சமன் செய்கிறது மற்றும் இந்த தொலைநோக்கி இந்த அடிப்படை கோலிமேட்டருடன் சரி செய்யப்பட்டது இந்த தளத்தை நாம் சரியாக நகர்த்த முடியாது தொலைநோக்கி இந்த தளத்துடன் சரி செய்யப்பட்டது தொலைநோக்கி சரி செய்யப்பட்டது தொலைநோக்கி தொலைநோக்கியை சுழற்றாது அதாவது தொலைநோக்கியில் என்ன இருக்கிறது மன்னிக்கவும் தொலைநோக்கி கோலிமேட்டர் இல்லை கோலிமேட்டர் சரி செய்யப்பட்டது அது அடித்தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் பொருள் கோலிமேட்டரில் இந்த கோலிமேட்டர் என்ன இருக்கிறது நாங்கள் இங்கே பிளவுபட்டுள்ளோம் மூல பிளவு மூலமும் பிளவு மூல மூல ஒளியும் லென்ஸில் விழுந்து இணையான கதிர்கள் வருகின்றன இந்த கோலிமேட்டர் சரி செய்யப்பட்டது என்பது சம்பவம் இந்த கதிர்கள் கோலிமேட்டரிலிருந்து வந்து ப்ரிஸில் விழுகின்றன இந்த கதிர்கள் உள்வரும் கதிர்கள் சரி செய்யப்பட்டுள்ளன எங்களால் சுழற்ற முடியாது அதனால்தான் பிளவு மூலமானது சரி செய்யப்பட்ட கோலிமேட்டருடன் கதிர்கள் இணைக்கப்பட்டுள்ளன வெர்னியர் செதில்கள் ப்ரிஸம் அட்டவணையுடன் இணைக்கப்பட்டுள்ளன இது ப்ரிஸம் அட்டவணை சரி இது ப்ரிஸம் அட்டவணை மற்றும் ப்ரிஸம் அட்டவணை உயரம் இந்த இறுக்கத்தைப் பயன்படுத்தி அல்லது சரிசெய்யலாம் இப்போது இந்த ப்ரிஸம் அட்டவணை இந்த வெர்னியர் தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது வெர்னியர் இந்த ப்ரிஸம் அட்டவணையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதுதான் அதாவது நான் ப்ரிஸம் அட்டவணையை சுழற்றினால் நான் ப்ரிஸம் அட்டவணையைச் சுழற்றினால் வெர்னியர் சுழலும் வாசிப்பு மாறும் நான் உங்களுக்கு விரிவாகச் சொல்வேன் என்று வாசிப்பு மாறும் பின்னர் இந்த தொலைநோக்கி தொலைநோக்கி பிரதான அளவுகோல் பிரதான வட்ட அளவோடு இணைக்கப்பட்டுள்ளது தொலைநோக்கி சுழன்றால் அதாவது வாசிப்பு மாறும் ப்ரிஸம் அட்டவணை சுழன்றால் வெர்னியர் சுழன்றால் வாசிப்பு மாறும் சோதனைக்கு சில நேரங்களில் வெர்னியரை சுழற்றாமல் ப்ரிஸம் அட்டவணையை சுழற்றுவதற்காக ப்ரிஸத்தை மாற்றுவதற்கான ஏற்பாடு எனக்கு தேவைப்படுகிறது அந்த விஷயத்தில் உண்மையில் இங்கே ஒரு ஏற்பாடு உள்ளது இதை நாம் சரி செய்ய வேண்டும் அதை இறுக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் அதை சுழற்றலாம் இந்த விஷயத்தில் வெர்னியர் இணைக்கப்படவில்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நான் இந்த ஒரு வெர்னியரை சுழற்றும்போது இந்த அட்டவணையும் சுழலும் இப்போது நான் வெர்னியரை மாற்றாமல் இருந்தால் அதாவது வாசிப்பை மாற்றாமல் ப்ரிஸம் அட்டவணையை மாற்ற எனக்கு ஏற்பாடு உள்ளது அதாவது நான் கோணத்தை மாற்ற முடியும் சம்பவத்தின் கோணம் சம்பவம் கதிர் போன்றவற்றின் கோணம் அளவீட்டின் போது இது மிகவும் முக்கியமானது வாசிப்பை மாற்றாமல் ப்ரிஸத்தில் சம்பவக் கதிரின் கோணத்தை என்னால் மாற்ற முடியும் நான் இதை மாற்றினால் ஒரு வாசிப்பு மாறும் ஏனெனில் வெர்னியர் பயன்படுத்துகிறார் நான் தொலைநோக்கியின் நிலையை மாற்றினால் ப்ரிஸம் அட்டவணையின் சுழற்சி மற்றும் அல்லது தொலைநோக்கி இங்கே ப்ரிஸம் காரணமாக வாசிப்பை மாற்றலாம் அட்டவணை என்றால் நான் இதைக் குறிக்கிறேன் ஆனால் இதை நான் திறந்தால் அளவிலான உண்மைகளை கவனிக்கவும் இந்த வட்ட அளவிலான வட்ட அளவுகோல் 0 முதல் 360 டிகிரி கோணங்களில் உள்ளன 0 முதல் 360 டிகிரி கோணங்கள் உள்ளன 0 மற்றும் 360 டிகிரி ஒரே நிலையில் உள்ளன அளவில் அவர்கள் ஒரே நிலையில் இருக்கிறார்கள் மேலும் இரண்டு வெர்னியர் உள்ளன இரண்டு வெர்னியர் உள்ளன வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 மறுபக்கம் சரி இந்த 2 வெர்னியர் இந்த இரண்டு வெர்னியர்ஸ் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 எப்போதும் 180 டிகிரி ஆகும் அவற்றின் கோணம் 180 டிகிரி மூன்றாவது கோணத்தின் கணக்கீடு என்பது வெர்னியர் 1 ஐ இரண்டு நிலைகளில் படிப்பதில் உள்ள வித்தியாசம் கோணத்தின் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 வாசிப்பு கணக்கீடு அல்ல நான் உண்மையில் கண்டுபிடிக்க விரும்பினால் எவ்வளவு சுழற்றினால் நாம் எடுக்க வேண்டும் இந்த நிலைக்கு என்ன வெர்னியர் 1 இன் வாசிப்பு வெர்னியர் 2 இன் வாசிப்பு என்ன இப்போது நான் அதை சுழற்றுகிறேன் இப்போது வெர்னியர் 1 இன் வாசிப்பு என்ன வெர்னியர் 2 இன் வாசிப்பு என்ன எனவே இப்போது இந்த சுழற்சியின் கோணம் வெர்னியர் 1 இன் இரண்டு வாசிப்பின் வித்தியாசம் என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் வெர்னியர் 2 இலிருந்து இரண்டு வாசிப்பின் வித்தியாசத்திலிருந்து நீங்கள் பெற வேண்டிய அதே வித்தியாசம் இந்த இரண்டையும் எப்போதும் தனித்தனியாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் ஒருபோதும் கலப்பு வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 இன் வாசிப்பை நாங்கள் ஒருபோதும் கழிப்பதில்லை அல்லது சேர்க்க மாட்டோம் கழித்தல் எதுவாக இருந்தாலும் வெர்னியர் 1 க்கும் தனித்தனியாக வெர்னியர் 2 க்கும் எதுவாக இருந்தாலும் இந்த வாசிப்பை இந்த நிலைக்கு குறிப்பாக எப்போது எடுத்துக்கொள்வோம் இந்த வாசிப்பு 40 என்றும் மற்றொன்று அது எவ்வளவு இருக்கும் என்றும் வைத்துக்கொள்வோம் சில மாணவர் ஐயா 110 110 என்று சொன்னால் பாருங்கள் அவர்கள் 180 வயதில் இருப்பதை நினைவில் வைத்திருந்தால் அது தவறு அவை வித்தியாசம் 180 அது 40 ஆக இருந்தால் அது 180 பிளஸ் 40 220 ஆக இருக்கும் அது சரியாக 220 ஆக இருக்காது ஆனால் அது இருக்கும் 220 களுக்கு அருகில் நீங்கள் படிக்கும்போது எப்போதும் ஒருவர் சரிபார்க்க வேண்டும் வாசிப்பை எடுப்பதில் தவறாக அளவிடக்கூடாது அடுத்ததாக மற்றொரு மெல்லிய வாசிப்பை எடுக்கும்போது அல்லது வாசிப்பைக் கணக்கிடும்போது இந்த தெளிவின்மையைப் பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் இவை பொதுவாக நாம் தவறு செய்கிறோம் இது முக்கிய அளவிலான வட்ட அளவுகோலாகும் 0 மற்றும் 360 டிகிரி ஒரே புள்ளி இது 0 அல்லது 360 ஆக இருந்தால் இது இந்த 90 ஆகும் 180 இது 270 மற்றும் 1 2 3 4 etcetera க்கு இடையில் இங்கே இந்த குறிப்புகள் 0 10 20 30 40 இது போன்றது இப்போது இது வெர்னியர் நிலை இது வெர்னியர் நிலை என்றால் 1 வெர்னியர் வாசிப்பு 40 ஆகும் இது போன்ற ஒன்று வெர்னியரின் 1 வாசிப்பு என்பது வெர்னியர் 1 பார்க்க 40 என்றும் வெர்னியர் 2 இந்த வாசிப்பு 220 எனக் கண்டால் இது நான் வாசிப்பைக் குறிப்பிட்ட ஆரம்ப நிலை நான் அதை கடிகார திசையில் சுழற்ற வேண்டியிருக்கலாம் அல்லது எனது பரிசோதனையைப் பொறுத்து அதை எதிரெதிர் திசையில் சுழற்ற வேண்டியிருக்கலாம் எனது கோரிக்கையைப் பொறுத்து நான் அதை 50 டிகிரி கடிகார திசையில் சுழற்றினால் தொலைநோக்கி தோராயமாக 50 டிகிரி சுழலும் என்று கூறுங்கள் நான் சுழற்றினால் அது கடிகார திசையில் கடிகார திசையில் இந்த வழி சரி என்று பொருள் நான் அதை 50 டிகிரி என்று சுழற்றினால் வெர்னியர் வாசிப்பு என்னவாக இருக்கும் வெர்னியர் வாசிப்பதைக் கண்டால் நான் என்ன சுழற்றினேன் நான் வெர்னியரை சுழற்றினேன் அது நிலையானது இந்த பகுதி நிலையானதாக இருக்கும் நான் ப்ரிஸம் அட்டவணையை சுழற்றவில்லை இந்த பகுதி இதே நிலையில் உள்ளது உண்மையில் நான் தொலைநோக்கி வைத்திருப்பதை சுழற்றுகிறேன் அதாவது நான் சுழற்றினேன் நான் பிரதான அளவை பிரதான வட்ட அளவை 50 டிகிரி சுழற்றினேன் அதாவது எங்களிடம் 40 உள்ளது மேலும் 50 சுழலும் இந்த 90 இந்த நிலையில் வரும் வெர்னியர் 1 90 இந்த வெர்னியர் நிலையில் வரும் மற்றும் 270 வாசிப்பு வெர்னியர் 2 இல் வரும் நீங்கள் வாசிப்பைக் கண்டால் வாசிப்பு இருக்கும் இந்த வாசிப்பு இந்த 90 டிகிரி மற்றும் இந்த வாசிப்பு 270 டிகிரி என்று பார்ப்போம் நன்றாக இருப்பதால் வெர்னியர் 1 இன் இந்த இரண்டு வாசிப்பின் வித்தியாசத்தை நாம் எடுக்க வேண்டும் வெர்னியர் 90 டிகிரி மைனஸ் 40 டிகிரி 50 டிகிரிக்கு சமமான வாசிப்புக்கு வெர்னியர் 2 இன் இரண்டு வாசிப்பின் வித்தியாசத்தை நாம் எடுக்கலாம் வெர்னியர் 2 270 டிகிரி மைனஸ் 220 டிகிரி 50 டிகிரிக்கு சமம் இந்த சுழற்சி நான் சொன்னபடி 50 டிகிரி கொடுத்துள்ளேன் கணக்கீட்டில் இருந்து இரண்டிலிருந்தும் 50 டிகிரி பெறுவோம் பின்னர் எடுத்துக்கொள்வோம் சரியாக 50 டிகிரி அல்ல இது 49 டிகிரி 59 நிமிடம் 45 வினாடி என்று கூறுகிறது வெர்னியர் மாறிலியைப் பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் வெர்னியர் 1 இலிருந்து எதையாவது வாசித்தல் அல்லது சுழற்சி கோணம் நாம் பெறும் ஒரு வெர்னியர் 2 ஐப் பெறுவோம் பின்னர் இந்த இரண்டு வாசிப்பின் சராசரியையும் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் திரும்பி வருகிறோம் இந்த நிலை வெர்னியர் மீண்டும் 40 டிகிரி மற்றும் மற்றொன்று 220 டிகிரி என நாம் மீண்டும் இந்த அசல் நிலைக்கு வருகிறோம் இப்போது நீங்கள் அதை மீண்டும் 50 டிகிரிக்கு எதிரெதிர் திசையில் சுழற்றுகிறீர்கள் அதை மீண்டும் கடிகார திசையில் 50 டிகிரி சுழற்றுகிறீர்கள் எதிரெதிர் திசையில் நான் அதை மீண்டும் 50 டிகிரி வரை சுழற்றுவேன் இந்த வெர்னியர் சரி செய்யப்பட்டது இந்த அட்டவணையை நாங்கள் தொடவில்லை நீங்கள் தொலைநோக்கி நிலையை மாற்றலாம் அல்லது வெர்னியரை மாற்றலாம் இந்த ப்ரிஸம் அட்டவணை நிலையை நாங்கள் ப்ரிஸம் அட்டவணை நிலையை நிலையான முறையில் வைத்திருக்கிறோம் வெர்னியர் சரி செய்யப்பட்டது எதிரெதிர் திசையில் சுழலும் போது 50 டிகிரி சுழலும் போது என்ன நடக்கும் இந்த பகுதி இந்த வெர்னியர் நிலையில் இந்த வெர்னியர் நிலையில் வரும் இந்த தொடர் இது என்ன

1 2 3 வரை இவை 350 மற்றும் பின்னர் 360 இங்கே இந்த பக்கம் இந்த பகுதி வெர்னியர் கீழே வந்துள்ளது வாசிப்பு இது 350 டிகிரி சரி என்று கூறுகிறது இது 350 டிகிரி மற்றும் மறுபுறம் காண்பிக்கும் இது எதிரெதிர் திசையில் 170 ஐ சுழற்றியுள்ளது வெர்னியர் 2 இது 170 வாசிப்பைக் கொடுக்கிறது இந்த வாசிப்பு 350 டிகிரி இப்போது இந்த இரண்டு வாசிப்புக்கும் வித்தியாசம் வெர்னியர் 1 இன் இந்த இரண்டு வாசிப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன வேறுபாடு உள்ளது 350 டிகிரி மைனஸ் 40 இது 310 டிகிரி மற்றும் இந்த இரண்டு வாசிப்புகளின் வித்தியாசம் 220 மைனஸ் 170 220 மைனஸ் 170 அல்லது எதுவாக இருந்தாலும் 170 மற்றும் 220 க்கு இடையிலான 170 வித்தியாசம் நான் அதை 50 டிகிரி என்று சுழற்றினேன் என்று குறிப்பிடுகிறேன் இந்த வெர்னியர் 2 இது எனக்கு இந்த சுழற்சியை தருகிறது இந்த வாசிப்பு முடிவு எனக்கு 50 டிகிரி கிடைக்கிறது ஆனால் வெர்னியர் 1 இந்த சுழற்சி கோணம் இல்லை என்று என்னிடம் கூறுகிறது இது எந்த சுழற்சியும் 310 டிகிரி ஆகும் ஆனால் அது சாத்தியமற்றது இது இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லது நிமிடங்களில் வேறுபாடு இருக்கலாம் தெளிவற்ற தன்மை என்ன தெளிவின்மை என்ன இங்கே நான் சுழலும் போது பாருங்கள் அது எதிரெதிர் திசையில் அதாவது 0 இங்கு இங்கு வரும்போது அதாவது இது ஏற்கனவே 40 டிகிரி சுழற்றப்பட்டுள்ளது பின்னர் இது 10 டிகிரிக்கு மேல் சுழற்றப்படுகிறது பின்னர் இந்த வாசிப்பு 350 இந்த 40 டிகிரிக்கு வருகிறது இது இந்த சுழற்சி கூடுதல் 10 டிகிரி ஆகும் இந்த 10 டிகிரியை எவ்வாறு கண்டுபிடிப்பது 360 டிகிரி மைனஸ் 350 இதுபோன்ற விஷயத்தில் நாம் 40 பிளஸ் இந்த பிளஸ் எடுக்க வேண்டும் இந்த வாசிப்பு 0 அல்ல அதன் 360 டிகிரி மைனஸ் இந்த 350 டிகிரி அல்ல அதாவது 10 40 பிளஸ் 10 50 க்கு சமம் இந்த வெர்னியர் 1 க்கான கணக்கீடு நாம் இதை 40 டிகிரி மற்றும் 360 மைனஸ் 350 டிகிரி 50 டிகிரிக்கு சமமாக செய்ய வேண்டும் இது தெளிவின்மை கணக்கீட்டின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது பரிசோதனையைச் செய்வோம் தரவைப் பதிவுசெய்வோம் சோதனை தரவு சோதனை தரவு பதிவு ஆகியவற்றை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் முதல் பணி ஸ்பெக்ட்ரோமீட்டர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை சரியாகக் கண்டுபிடிப்பது அதாவது இரண்டு வெர்னியர் சரிவின் வெர்னியர் மாறிலி வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 நாம் பார்க்க வேண்டியது என்ன அவை எத்தனை பிரிவு இங்கிருந்து நான் எத்தனை பிரிவுகள் உள்ளன என்பதைப் பார்க்க வேண்டும் 0 10 20 30 40 50 60 60 பிரிவுகள் உள்ளன வெர்னியர் 1 60 க்கு சமமான வெர்னியர் அளவிலான பிரிவின் எண்ணிக்கை மிகச்சிறிய பிரிவு வெர்னியர் 2 ஆகியவையும் இந்த 60 ஐக் கொண்டிருக்க வேண்டும் இரண்டும் ஒரே வெர்னியர் மாறிலி இப்போது ஒருவர் முக்கிய அளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் பிரதான அளவில் மிகச்சிறிய பிரிவு எது உங்கள் ஸ்பெக்ட்ரோமீட்டரை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் காண வேண்டும் எங்கள் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் 1 டிகிரிக்கு இடையில் 1 டிகிரி 3 உள்ளன 3 பிரிவு உள்ளன 1 பிரிவு 1 பிரிவு 1 பிரிவு 3 ஆல் 3 டிகிரி மூன்றில் ஒரு பங்கு அல்லது 1 டிகிரிக்கு சமமான பிரதான அளவிலான மிகச்சிறிய பிரிவு 60 நிமிடங்கள் நமக்குத் தெரியும் இது ஒரு 20 நிமிடம் வெர்னியர் மாறிலி என்பது 1 முக்கிய அளவிலான பிரிவு ஆகும் இது மொத்த வெர்னியர் அளவிலான பிரிவால் வகுக்கப்படுகிறது நாம் கணக்கிட்டால் அது 20 விநாடி வெர்னியர் இரண்டிற்கும் வெர்னியர் மாறிலி 20 வினாடி முதலில் ஒருவர் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் நான் உங்களுக்குக் காட்டியபடி சோதனையை எவ்வாறு அமைப்பது என்பதைக் காட்டியபடி பரிசோதனையை அமைக்கவும் இது சோதனையின் வடிவியல் இது என்பதை நான் உங்களுக்குக் காட்டியதால் இது கோலிமேட்டரை நோக்கி இருக்கும் உச்சம் இது என் ப்ரிஸம் இது உச்சம் இது உச்சம் சரி இந்த ப்ரிஸம் கோணம் இங்கே நாம் சோடியம் மூலத்தை எடுத்துள்ளோம் ஒற்றை அலைநீளம் சோடியம் டி வரி சரி மஞ்சள் நிறம் அதன் அலைநீளம் 500 5893 5893 ஐக் காண்க அநேகமாக ஆங்ஸ்ட்ரோம் 5893 ஆங்ஸ்ட்ரோம் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் சமன் செய்யப்படுகிறது மேலும் அதை எப்படி செய்வது என்று இணையான கதிர்களுக்கான கவனம் இது நான் விளக்கினேன் ஆவி அளவைப் பயன்படுத்தி ஒருவர் இதைச் செய்ய வேண்டும் இங்கே வைப்பது இந்த முதலியவற்றை சரிசெய்தல் நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் இப்போது நான் இதை எதிர்நோக்குகிறேன் நான் இந்த வழியை வைப்பேன் நான் இந்த வழியை வைப்பேன் பொதுவாக இந்த வழியில் நாம் வைக்கலாம் இங்கே ஆரம்பத்தில் இந்த இரண்டு வெர்னியர் அளவையும் நாம் இந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் இருபுறமும் எளிதாக வாசிப்பை எடுக்க முடியும் எனவே இப்போது தோராயமாக நான் உச்சத்தை வைப்பேன் அது கோலிமேட்டரை நோக்கி இருக்கிறது அந்த அடிப்படை மறுபக்கம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த முகத்திலிருந்து பிரதிபலிப்பு இருக்கும் மற்ற முகத்திலிருந்து பிரதிபலிப்பு இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர்களுடன் நான் தோராயமாக சரி பார்க்க முடியும் நான் இங்கே பார்க்க முடியும் பிரதிபலித்த ஒன்றை இங்கே காணலாம் நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன் இப்போது நான் கிளம்புவேன் நான் ப்ரிஸம் அட்டவணையை சரி செய்வேன் நான் ப்ரிஸம் அட்டவணையை இறுகப் பற்றிக் கொள்கிறேன் இந்த வெர்னியர் நிலை மாறாது நிலை சுழலாது வாசிப்பு மாற்றம் எதுவாக இருந்தாலும் அது தொலைநோக்கி காரணமாக வரும் தொலைநோக்கி நான் இந்த நிலையில் இந்த நிலையில் எடுப்பேன் தோராயமாக நான் பிரதிபலித்த கதிர்களின் நிலையில் எடுத்துள்ளேன் பிரதிபலித்த கதிர்கள் எனவே இப்போது நான் இந்த பகுதியை இறுக்குவேன் இதை நான் இறுக்க வேண்டும் ஆனால் இங்கே இந்த தடை எந்த வகையிலும் உள்ளது இந்த திருகு பயன்படுத்தி ஒருவர் குறுக்கு கம்பியின் குறுக்கு கம்பி நிலையை மாற்றி சரி ஸ்பெக்ட்ரா கோடு ஆகியவற்றுடன் ஒத்துப்போகலாம் ஒருவர் அதை செய்ய வேண்டும் இந்த நிலையில் குறுக்கு கம்பி சீரமைக்கப்பட்டுள்ளது அல்லது இங்கே இந்த குறுக்கு நிலை என்று சொல்லுங்கள் நான் வரியில் இடுவது இது போன்றது இது வரி இது குறுக்கு கம்பி சரி இந்த வழியில் நான் வைத்துள்ளேன் இப்போது நான் வெர்னியர் 1 இன் வாசிப்பையும் வெர்னியர் 1 இன் வாசிப்பையும் பின்னர் 1 வெர்னியர் 2 இன் வாசிப்பையும் எடுக்க வேண்டும் பின்னர் தரவைப் பதிவு செய்ய உங்களுக்கு அட்டவணை தரவு அட்டவணை தேவை இது அட்டவணை நாம் அளவிட வேண்டியதை அட்டவணையில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் இங்கே இந்த நெடுவரிசை வெர்னியர் எண் எனக்கு இரண்டு வெர்னியர் இருக்கிறார் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 வெர்னியர் 1 இல் உள்ள கண்காணிப்பு வழிமுறைகளின் எண்ணிக்கை நாம் 3 முறை அளவிடுவோம் அதே நேரத்தில் வெர்னியர் 2 க்கு ஒரே நேரத்தில் இந்த வாசிப்பை தொலைநோக்கியின் முதல் நிலையில் தொலைநோக்கி வாசிப்பின் முதல் நிலையில் இரண்டாவது இடத்தில் பெறுவோம் தொலைநோக்கி அதாவது இந்த நிலைக்கான தொலைநோக்கியின் முதல் நிலை இதை நான் எடுத்துக் கொண்டால் வெர்னியர் 1 இன் வாசிப்பைக் குறிப்பிடுவேன் வெர்னியர் 1 இன் வாசிப்பைக் கவனியுங்கள் பிரதான அளவிலான வாசிப்பு பிரதான அளவிலான வாசிப்பு மற்றும் பின்னர் இது வெறுமனே அதே வழியில் என்ன வாசிப்பு நேரம் 3126 இலிருந்து வாசிப்பை நாங்கள் எடுத்த வழி பிரதான அளவிலான வாசிப்பு பின்னர் வெர்னியர் அளவிலான வாசிப்பு சரி இங்கே இந்த வெர்னியர் மாறிலி உங்களுக்கு இந்த 20 வினாடி தெரியும் இந்த வெர்னியர் வாசிப்பை ஒருவர் எழுதலாம் மொத்த வாசிப்பு இந்த எம் பிளஸ் வி சரி நீங்கள் அதை தொந்தரவு செய்யலாம் மீண்டும் இங்கே திரும்பி வாருங்கள் பின்னர் இரண்டாவது வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் வெர்னியர் 1 க்கு இங்கே நாம் வாசிப்பை எடுத்துள்ளோம் பின்னர் வெர்னியர் 2 க்கு வாசிப்பை எடுத்துள்ளோம் நீங்கள் அதைத் தொந்தரவு செய்துவிட்டு மீண்டும் வாருங்கள் இரண்டாவது செட் வாசிப்பு இரண்டாவது செட் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் மூன்றாவது செட் வாசிப்பு பிழையின் பிழை பரிசோதனையை குறைக்க நாங்கள் பொதுவாக ஒரு தரவு அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு இங்கே நாம் தொலைநோக்கியின் முதல் நிலைக்கு வாசிப்போம் ஆம் நான் பார்க்க முடியும் என்று பார்க்க வேண்டும் பின்னர் தொலைநோக்கியை இந்த நிலையில் எடுக்க வேண்டும் எனக்கு கிடைத்தது உண்மையில் நான் அதை இறுக்க வேண்டும் ஆம் நான் அதை இறுக்க முடியும் பின்னர் இதைப் பயன்படுத்தலாம் இதை சரியாக நகர்த்த நன்றாக திருகு இப்போது இரண்டாவது நிலைக்கு சரி அதே வழியில் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் தொலைநோக்கியின் இரண்டாவது நிலைக்கு நீங்கள் வெர்னியர் 1 கண்காணிப்பு எண் 1 இலிருந்து வாசிப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் வெர்னியர் 2 கண்காணிப்பு எண் 1 க்கு வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் மீண்டும் நீங்கள் தொந்தரவு செய்து வாருங்கள் மீண்டும் மீண்டும் அல்லது நீங்கள் ஒழுங்காக சீரமைக்க முயற்சிக்கிறீர்கள் மேலும் துல்லியமாகப் பெற முயற்சிக்கவும் பின்னர் மீண்டும் படிக்கவும் இந்த வழியில் வெர்னியர் இருவரிடமிருந்தும் 3 முறை 3 முறை வாசிப்போம் இங்கே இது தீட்டா 1 மற்றும் இது தீட்டா 2 அமைப்பிலிருந்து அமைந்தால் கண்காணிப்பு எண் 1 ஐப் பெறுவோம் நாங்கள் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 ஐப் பெறுவோம் கண்காணிப்பு எண் 2 3 க்கு நீங்கள் 3 தரவைப் பெறுவீர்கள் ஆம் இங்கேயும் 3 தரவுகளைப் பெறுவோம் அவை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க வேண்டும் வேறுபாடு இருக்கலாம் அல்லது தவறாக வாசிப்பதை எடுத்துக் கொள்ளலாம் அதுதான் இப்போது எங்களிடம் 6 தரவு சரி இப்போது இந்த 6 தரவின் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது சராசரி 2 ஏ ஆக இருக்கும் நீங்கள் இங்கு எந்த வாசிப்பைப் பெறுகிறீர்கள் அது 2 A 2 A என்று நான் குறிப்பிட்டுள்ளேன் நாம் 2 A ஐப் பெறுவோம் இப்போது ப்ரிஸின் கோணம் நாம் சராசரி 2 ஐக் கணக்கிடலாம் 2 நாம் 2 ஆல் வகுக்கப்படுவது A சரிக்கு சமம் இந்த சோதனை மிகவும் எளிமையானது மற்றும் முக்கியமான முக்கியமான உண்மை என்னவென்றால் நாம் கண்டிப்பாக ஸ்பெக்ட்ரோமீட்டரை சமன் செய்வதோடு ஸ்கஸ்டரின் முறை அல்லது பிறவற்றையும் நாங்கள் பழக்கப்படுத்திக்கொள்ள வேண்டும் மற்ற முறை நீங்கள் தொலைநோக்கி உடனடி பொருளை மையமாகக் கொண்டிருந்தால் அந்த வழியில் நாம் இணையைப் பெறலாம் இணையான கதிர்களுக்கான நிலையைப் பெறலாம் அதன்பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பதை நீங்கள் கோட்பாடு வடிவவியலைப் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வடிவவியலின் படி நாங்கள் பரிசோதனையைச் செய்கிறோம் வாசிப்பை சரியாக எடுத்து கணக்கிடவும் ப்ரிஸத்தின் கோணத்தை எவ்வாறு அளவிடுவது என்பதை இங்கே நான் நிரூபிக்கிறேன் நான் இங்கே நிறுத்துவேன் உங்கள் கவனத்திற்கு நன்றி